சில நடைமுறைகளைப் பார்ப்போம் பொறியியலுக்கு நடைமுறைகள் முக்கியம் மற்றும் இரண்டு கேள்விகளுக்கான பதில்களைப் பார்ப்போம் ஒன்று பி வி தொகுதி அல்லது பி வி பேனல்களின் IV பண்புகளை ஒரு அலைக்காட்டி பயன்படுத்தி எவ்வாறு அளவிடுவது அடுத்த கேள்வி என்னவென்றால் பி வி தொகுதியை எவ்வாறு பின்பற்றுவது என்பதுதான் நடைமுறையில் நாம் அதை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பார்க்க வேண்டும் இப்போது நீங்கள் அதை ஏன் செய்ய விரும்புகிறீர்கள் பாருங்கள் பி வி தொகுதிக்கான பெரும்பாலான சோதனைகள் நீங்கள் இரவு நேரங்களில் அல்லது சூரியன் இல்லாத காலங்களில் செய்து கொண்டிருக்கலாம் சூரியன் இருக்கும் காலையில் கூட காப்பு மாறுபடும் எனவே பி வி தொகுதியின் வெளியீடு மிகவும் நிச்சயமற்றது எனவே குறிப்பாக பி வி தொகுதிகள் தொடர்பான பரிசோதனை மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு பி வி தொகுதி போன்ற வெளியீட்டு பண்புகளை வழங்கும் ஏதாவது ஒன்றை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் அதை எந்த நேரத்திலும் பயன்படுத்தலாம் இது பயன்பாட்டு கட்டத்திலிருந்து சக்தியைப் பெறுகிறது எனவே பி வி தொகுதியைப் பின்பற்றுவது முக்கியம் எனவே பி வி தொகுதிக்கூறுகளைப் பின்பற்றுவதற்கான சில முறைகளைப் பார்ப்போம் இதன்மூலம் நாம் சோதனைகளைச் செய்யலாம் PV பேனல் அல்லது PV தொகுதிகளின் IV பண்புகளை எவ்வாறு அளவிடுவது என்பதற்கான முதல் சிக்கலை இப்போது கருத்தில் கொள்வோம் இப்போது இந்த PV தொகுதி கொண்ட சுற்று வரையலாம் பாதுகாப்பு டையோட்களை வைப்போம் தொடர்கள் தொடர் பாதுகாப்பு இரண்டும் பைபாஸ் டையோடு மற்றும் இணையான பாதுகாப்பு மற்றும் உங்களிடம் PV தொகுதி பாதுகாப்பு உள்ளது எனவே அதை நிறுத்துங்கள் எனவே இது PV தொகுதியின் முனையங்கள் வி தொகுதிக்கு வெளிப்புற சுமை மற்றும் சுமைகளின் வரிசையில் இணைப்போம் மின்னோட்டத்தை அளவிட Rsense எனப்படும் சிறிய எதிர்ப்பையும் இணைப்போம் இப்போது மின்னழுத்தம் முழுவதும் இதை நாம் R0 முழுவதும் VT என அழைப்போம் மற்றும் R0 ஒரு மாறி எதிர்ப்பு இது ஒரு கம்பி காயம் ரியோஸ்டாட் ஆக இருக்கலாம் மின்னோட்டத்தை அளவிடுவதற்கான மின்தடையின் குறுக்கே எனவே இதை நாங்கள் Rsense என்று அழைக்கிறோம் என்று சொல்லலாம் தொடக்கத்தில் மின்னழுத்தத்தை நீங்கள் அளந்தால் எங்களுக்கு Vsense கிடைக்கும் Vsense க்கு சமம் என்ன இப்போது உங்களிடம் காட்டப்பட்டுள்ளபடி தற்போதைய iT இருந்தால் Vsense என்பது iT x Rsense ஐத் தவிர வேறில்லை எனவே Vsense iT க்கு விகிதாசாரமாகும் Rsense ஐ அறிந்துகொண்டு நீங்கள் முனைய மின்னோட்டமான IT ஐ கண்டுபிடிக்க முடியும் இப்போது இந்த சுற்றுக்கு அட்டவணைப்படுத்தலாம் மற்றும் IV பண்புகளைக் கண்டுபிடிப்போம் இந்த IV பண்பு இன்னும் அலைக்காட்டி மீது நேரடியாகக் காணப்படவில்லை எனவே நீங்கள் முதலில் அட்டவணைப்படுத்த வேண்டும் பின்னர் அதை சதி செய்ய வேண்டும் எனவே ஒரு அட்டவணை செய்வோம் நாம் என்ன அட்டவணைப்படுத்துகிறோம் வரிசை எண் நீங்கள் ஓம்ஸில் R0 ஐ சேர்க்கிறீர்கள் இது நீங்கள் மாறுபடும் ஒன்று பின்னர் VT வோல்ட்டுகளின் அளவீட்டு Vsense இன் அளவீட்டு பின்னர் Vsense மற்றும் Rsense இன் அளவீட்டின் அடிப்படையில் iT கணக்கிடப்படுகிறது எனவே இந்த அட்டவணையைப் பயன்படுத்தி VT க்கு எதிராக iT வரையலாம் எனவே உண்மையில் நீங்கள் இப்போது இந்த VT மற்றும் iT போன்ற ஒன்றை சதி செய்யலாம் எனவே நீங்கள் குணாதிசயத்தைப் பெறுவீர்கள் பண்பின் அடிப்படையில் நீங்கள் நிரப்பு காரணியை அளவிடலாம் செயல்திறனை அளவிடலாம் V வளைவு மற்றும் இந்த எல்லாவற்றையும் அளவிட முடியும் ஆனால் இது உங்களுக்கு DC மதிப்புகளைத் தரும் ஒரு சோதனை மற்றும் நீங்கள் நேரடியாக அலைக்காட்டி பார்க்க முடியாது ஏனென்றால் டெர்மினல்களில் ஒரு ஸ்வீப் மின்னழுத்த மூலத்தை நாங்கள் செய்த உருவகப்படுத்துதலை நீங்கள் எதிர்பார்த்தபடி ஸ்வீப் மின்னழுத்தம் இல்லை அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நேரடி தரத்தை அலைக்காட்டிக்கு வெளியே காண்பிக்கும் அந்த பரிசோதனையை நாம் பின்னர் பார்ப்போம் ஆனால் இந்த சோதனைக்கு நாம் அட்டவணைப்படுத்த வேண்டும் பின்னர் அதை ஒரு கையேடு முறையில் அல்லது ஆக்டேவ் போன்ற ஒரு தொகுப்பு மூலம் வரைபடமாக சதி செய்ய வேண்டும் அங்கு நீங்கள் VT திசையன்கள் மற்றும் iT திசையன்களை எடுத்து அதை சதி செய்யலாம் இப்போது ஒரு அலைக்காட்டி மீது IV பண்புகளைக் காணக்கூடிய ஒரு முறையைப் பார்ப்போம் எனவே அதற்காக சுற்று வரைபடத்தை வரைவோம் இது தொடர் மற்றும் இணையான பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் பாதுகாப்பு டையோட்களுடன் கூடிய PV தொகுதி ஆகும் PV தொகுதியை முடிப்போம் இப்போது டெர்மினல்களில் குறுக்கே நாம் ஒரு சுமை அல்ல ஆனால் ஒரு உருவகப்படுத்துதல் பயிற்சியில் செய்ததைப் போலவே ஒரு மின்னழுத்த மூலத்தையும் வரைவோம் பின்னர் இங்கே Rsense எனப்படும் தொடர் எதிர்ப்பை இணைத்துக்கொள்வோம் இது டெர்மினல்கள் வழியாக பாயும் தற்போதைய iT யின் அளவை உங்களுக்கு வழங்கும் இப்போது VT என்னவாக இருக்க வேண்டும் VT க்கு சில சிறப்பு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்க எனவே அலை வடிவம் இதுபோன்றதாக இருக்க வேண்டும் மின்னழுத்தம் ஒரு திசையில் இருக்கும் வரை முழு அலை திருத்தப்பட்ட அலை வடிவம் அல்லது அரை அலை திருத்தும் வடிவமும் செய்யும் உங்கள் மின்னழுத்தம் ஒரே திசையில் இருப்பதால் முனையங்கள் எப்போதும் நேர்மறையானவை இப்போது டெர்மினல்கள் நேர்மறையானவை பின்னர் கணினி முதல் நால்வரில் உள்ளது மேலும் இந்த நபர் ஆதாரமாக இருப்பார் அது மிகவும் முக்கியமானது நீங்கள் ஒரு வழக்கமான சைன் அலையைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மின்னழுத்தம் எதிர்மறையாகச் சென்று பின்னர் மின்னழுத்தம் எதிர்மறையாகச் செல்கிறது பின்னர் அந்த நேரத்தில் இது நேர்மறையாக மாறும் எனில் இது ஒரு சுற்று மின்னோட்ட பாதை இருக்கும் என்பதைக் காணலாம் எனவே இது சுற்றுக்கு ஒரு பெரிய எழுச்சி மின்னோட்டமாக இருக்கும் மேலும் ஏதோ ஊதக்கூடும் எனவே VT எதிர்மறையாக செல்ல பரிந்துரைக்கப்படவில்லை எனவே மிக முக்கியமாக அது ஒருதலைப்பட்சமானது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே மின்னழுத்தம் ஒரு முழுமையான மதிப்பு மின்னழுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் அது மின்னோட்டத்தை மூழ்கடிக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தகுதி பெறுகிறோம் இது ஒரு மிக முக்கியமான நிபந்தனை கட்டுப்பாடு ஏனென்றால் முனையம் முழுவதும் இணைக்கப்பட்ட மின்னழுத்த மூல VT வழியாக iT செல்கிறது மற்றும் VT மின்னோட்டத்தின் iT மதிப்பை மூழ்கடிக்க முடியும் இல்லையெனில் சுற்று இயங்காது நீங்கள் திருத்தியைப் பயன்படுத்தி ஒரு முழுமையான மதிப்பு சுற்றுவட்டத்தை வைத்தால் திருத்தி மூழ்கும் திறனை அனுமதிக்காது எனவே மின்னழுத்தம் ஒரு திசையில் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அது மின்னோட்டத்தை மூழ்கடிக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதும் முக்கியம் அப்போதுதான் இந்த சுற்று வேலை செய்யும் பின்னர் IV சிறப்பியல்பு அலைக்காட்டி மீது திட்டமிடப்படலாம் உங்களிடம் அத்தகைய மின்னழுத்த மூலங்கள் இருந்தால் நீங்கள் அலைக்காட்டியின் வெளிப்புற தூண்டுதலுக்கு VT மதிப்பைக் கொடுக்கலாம் மற்றும் Rsense முழுவதும் மின்னழுத்தத்தைக் கைப்பற்றி அதை சேனல் A அல்லது சேனல் B இன் சேனல்களில் ஒன்றிற்கு கொடுக்கலாம் பின்னர் XY சதி அல்லது IV பண்புகளை நீங்கள் பார்க்க முடியும் VT சிக்னலின் வீச்சு என்னவாக இருக்கும் VT சிக்னல் ஒரு ஸ்வீப் போல செயல்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே வீச்சு தொகுதி மின்னழுத்தத்தின் வீச்சுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் எனவே மாதிரி மின்னழுத்தம் சில VX என்றால் VT சிக்னலின் வீச்சு அந்த வரிசையில் இருக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கும் ஒரே திசை சமிக்ஞை எதுவாக இருந்தாலும் ஒரு திசை மற்றும் மூழ்கும் திறன் கொண்ட VT யைப் பெறுவது எளிதானது அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது ஒரு அலை வடிவத்தைப் பெற சைனூசாய்டலாக இருக்கும் மெயின்ஸ் மின்னழுத்தத்திலிருந்து பெறப்பட்டால் நீங்கள் ஒரு முழு பாலம் திருத்தி அல்லது அரை பாலம் திருத்தியைக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் ஒரு திருத்தியைப் பயன்படுத்தினால் நீங்கள் மின்னோட்டத்தை ஒத்திசைக்க முடியாது எனவே அதற்காக நீங்கள் ஒரு மின்னணு ஒழுங்குபடுத்தப்பட்ட மின் மூலத்தை உருவாக்க வேண்டும் இது ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பரிசோதனையைச் செய்வது மிகவும் கடினம் எனவே நாம் என்ன செய்வோம் சுற்று சற்று மாற்றவும் எனவே இது நடைமுறையில் எளிதில் செயல்படுத்தக்கூடியது மற்றும் அலைக்காட்டி மீது IV பண்புகளை விரைவாகப் பெறலாம் எனவே அங்கு ஒரு மூலத்திற்கு பதிலாக ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு BJT யை வைப்போம் அது ஒரு BJT அல்லது MOSFET ஆக இருக்கலாம் எனவே அதை அடிப்படை இயக்கி எதிர்ப்புடன் இயக்குவோம் சாதனம் அணைக்கப்படும்போது அடிப்படை கட்டணங்களை அகற்றுவதற்கான அடிப்படை மற்றும் உமிழ்ப்பான் முழுவதும் ஒரு எதிர்ப்பைக் கொண்டிருப்போம் பின்னர் அங்கு ஒரு டையோடு வைத்திருப்போம் இதனால் அது ஒரு திசை மின்னழுத்தத்தை மட்டுமே கடந்து செல்லும் இதன் விளைவாக ஒரே திசை அடிப்படை இயக்கி மட்டுமே எனவே பரிமாற்றம் சரியான திசையில் அடிப்படை மின்னோட்டத்தைப் பெறும் டிரான்சிஸ்டர் நிச்சயமாக ஐடி மூழ்கும் திறன் கொண்டதாக இருக்கும் இப்போது நாம் இந்த மின்னழுத்தத்தைப் பெற வேண்டுமா எனவே இந்த மின்னழுத்தத்தை ஒரு படி கீழ் மின்மாற்றியில் இருந்து பெறுவோம் எனவே இந்த மின்மாற்றியை வரைவோம் எனவே உங்களிடம் ஒரு படி மின்மாற்றி உள்ளது மற்றும் இந்த மின்மாற்றியின் வெளியீடு அதை ஆய்வகத்தில் இருக்கும் ஒரு ஆட்டோட்ரான்ஸ்ஃபார்மருடன் இணைக்கலாம் எனவே இது ஒரு ஆட்டோட்ரான்ஸ்ஃபார்மர் மற்றும் ஆட்டோட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ளீடு 230 கடையின் கட்டம் கடையின் 230 விநியோகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது 230 இங்கே பயன்படுத்தப்படுகிறது எனவே இதன் பொருள் 0 முதல் 230 வரை மாறுகிறது மேலும் நம்மிடம் இருப்பது இங்கே ஒரு மின்மாற்றி ஆகும் ஒரு படி கீழ் விகிதம் 230 முதல் 18 வரை உள்ளது எனவே இது அதிகபட்ச மதிப்பில் இருக்கும்போது நீங்கள் இங்கு பெறுவது 18 வோல்ட் ஆகும் இது குறைந்தபட்ச மதிப்பில் இருக்கும்போது இதுவும் 0 ஆக இருக்கும் எனவே நீங்கள் இங்கே மின்னழுத்தத்தைப் பெறுவீர்கள் இது 0 முதல் 18 வோல்ட் வரை மாறுகிறது இது இரு திசைகளிலும் ஒரு சைன் அலை ஊசலாட்டமாக இருக்கும் இங்கே ஒரு டையோடு வைப்பது அரை அலை திருத்தப்பட்ட அலைவடிவத்தை இங்கே தருகிறது எனவே அடிப்படை மின்னோட்டம் அரை அலை திருத்தப்பட்டு டிரான்சிஸ்டரை இங்கே BJT இங்கே நேரியல் பகுதிக்கு இயக்க முயற்சிக்கும் சைன் இயல்பு காரணமாக பேஸ் டிரைவ் அதிகரிக்கும்போது கலெக்டர் மற்றும் உமிழ்ப்பான் முனையம் முழுவதும் காணப்படும் எதிர்ப்பு செறிவூட்டலில் 0 ஆகும்போது இது இறுதியாக செறிவூட்டலுக்குள் செல்கிறது அந்த நேரத்தில் இது முழுவதும் மின்னழுத்தம் Vcesat ஆக இருக்கும் எனவே PV பேனலின் முனையங்களில் காணப்படுவது போல் இங்குள்ள அடிப்படை மின்னோட்டம் மின்மறுப்பை மாற்றியமைக்கும் எனவே இங்கே இந்த BJT டிரான்சிஸ்டர் ஒரு மின்னணு ரியோஸ்டாட் போல செயல்படுகிறது என்று நாம் கூறலாம் எனவே BJT கலெக்டர் உமிழ்ப்பான் முனையத்தின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் VT என்றும் Rsense முழுவதும் மின்னழுத்தம் Vsense என்றும் கூறுவோம் VT அதை அலைக்காட்டி மற்றும் Vsense இன் வெளிப்புற தூண்டுதலுக்கு கொடுப்போம் Vsense இப்போது இந்த வழியில் அளவிடப்படுகிறது என்பதைக் கவனியுங்கள் இது தொடர்பாக இது நேர்மறையான சாத்தியமாகும் ஆனால் இன்னும் Vsense இது போன்று அளவிடப்படுகிறது அதாவது நீங்கள் எதிர்மறை மின்னழுத்தத்தைப் பெறுவீர்கள் ஒரு காரணம் இருக்கிறது Vsense நீங்கள் அதை சேனல் A அல்லது சேனல் B க்கு கொடுத்து தலைகீழாக மாற்றுகிறீர்கள் ஏனெனில் Vsense இந்த பாணியில் எதிர்மறையாக அளவிடப்படுகிறது காரணம் நீங்கள் இரட்டை சேனல் அலைக்காட்டி பயன்படுத்தலாம் மற்றும் இதை பொதுவான ஆய்வு புள்ளியாக மாற்றலாம் ஆய்வின் பொதுவான புள்ளியை இங்கே இணைக்க முடியும் மற்றும் மற்ற இரண்டு சேனல் ஆய்வுகளையும் இணைக்க முடியும் ஒன்றை இங்கே இணைக்க முடியும் மற்றவற்றை இங்கே இணைக்க முடியும் இதன்மூலம் நீங்கள் ஒரு மாறுபட்ட ஆய்வு அலைக்காட்டி பயன்படுத்த தேவையில்லை ஆகவே இந்த கட்டத்தில் நான் எதிர்மறையாக எடுத்துக்கொண்டதற்கு இதுவே காரணம் இப்போது இது ஆய்வு பொதுவான புள்ளி ஆய்வு பொதுவான முள் என்று சொல்கிறோம் எனவே நீங்கள் இங்கே சேனலை ஆய்வு செய்யலாம் பிளஸ் பாயிண்ட் இங்கே போகும் மற்ற ஆய்வுகள் பிளஸ் இங்கே சென்று வெளிப்புற தூண்டுதலுடன் இணைக்கும் எனவே இதை நீங்கள் அலைக்காட்டிக்கு கொடுத்தால் அலைக்காட்டி IV பண்புகளை உருவாக்கும்